பொறியியல் கணிதம் 1 பற்றிய விரிவுரைகளுக்கு மீண்டும் வரவேற்கிறோம் இன்று நாம் டெய்லரின் பாலினோமியல் மற்றும் டெய்லர் தொடரைக் கற்றுக்கொள்வோம் எனவே இவை தான் நீங்கள் உள்ளடக்கும் தலைப்புகள் டெய்லரின் பாலினோமியாலுடன் தொடங்கி பின்னர் டெய்லரின் பாலினோமியல் மற்றும் சில எடுத்துக்காட்டுகளில் இருந்து இந்த டெய்லர் தொடருக்கு மீண்டும் வருவோம் எனவே இந்த டெய்லரின் சூத்திரம் சராசரி மதிப்பு தேற்றத்தின் பொதுமைப்படுத்தல் அல்லது கடந்த விரிவுரையில் நாம் கற்றுக்கொண்ட காச்சியின் சராசரி மதிப்பு தேற்றம் ஆகும் எனவே நாம் இங்கே செயல்பாடு f வரிசையில் n பிளஸ் 1 வரை அனைத்து டெரிவேட்டிவ்களும் இருக்கிறது என்று கொள்வோம் சில இடைவெளியில் புள்ளி x x0 ஐ கொண்டிருக்கும் இதனை கொண்டு நாம் இந்த படி n கொண்ட பாலினோமியல் Pn ஐ கண்டுபிடிக்க விரும்புகிறோம் இந்த பாலினோமியல் Pn என்பது x ல் பாலினோமியல் மதிப்பு 0 க்கு சமம் என்பது 0 ல் செயல்பாட்டின் மதிப்புக்கு சமமாகும் என்ற நிபந்தனைக்கு உட்பட்டு திருப்தி படுத்துகிறது இரண்டாவது இந்த பாலினோமியலின் முதல் டெரிவேட்டிவ் செயல்பாட்டின் முதல் டெரிவேட்டிவ்க்கு சமம் மூன்றாவது நிபந்தனை இந்த கட்டத்தில் x0 ல் இந்த பாலினோமியலின் இரண்டாவது வழித்தோன்றல் x0 ல் செயல்பாட்டின் இரண்டாவது வழித்தோன்றலுக்கு சமமாகும் மற்றும் பல எனவே இந்த டெரிவேட்டிவ்கள் அனைத்தும் செயல்பாட்டின் முதல் டெரிவேட்டிவ் இரண்டாவது டெரிவேட்டிவ் மற்றும் n ஆவது டெரிவேட்டிவ் இவை அனைத்தும் பாலினோமியலின் இந்த டெரிவேட்டிவ்க்கு சமம் என்று நாம் அடிப்படையில் கருதுகிறோம் இத்தகைய நிபந்தனைகளை கொண்டு நாம் அந்த பாலினோமியலில் என்ன எதிர்பார்க்கிறோம் நாம் அத்தகைய ஒரு பாலினோமியலில் எதிர்பார்க்கிறோம் நாம் அதை அமைத்தோமானால் பின்னர் x0 இல் இயற்கையாகவே f செயல்பாட்டிற்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் செயல் மதிப்பு 0 எனவே x0 இல் பல எனவே 2 வரிசையின் டெரிவேட்டிவ்கள் சமமாக உள்ளன ஆனால் பொதுவாக நாம் இந்த நிலைமைகள் காரணமாக படி n உள்ள இந்த பாலினோமியல் மற்றும் எப்படியோ சில வடிவத்தில் இந்த செயல்பாடு f ஐ பிரதிபலிக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் எனவே இப்போது கேள்வி அத்தகைய ஒரு பாலினோமியலை எவ்வாறு அமைப்பது என்பதுதான் எனவே நாம் இங்கே படி n உள்ள ஒரு பொது பாலினோமியலை அனுமானித்து கொள்வோம் எனவே நாம் அதை Pnxc0c1x x0c2x x02c3x x03cnx x0n என எடுத்துக்கொள்கிறோம் எனவே இந்த சிறப்பு வடிவத்தில் நாம் இந்த பாலினோமியலை எடுத்துக் கொள்கிறோம் ஏனெனில் இந்த அறியப்படாத c0 c1 மற்றும் c2ன் மதிப்பீடு வசதிக்காக ஆனால் ஒருவர் n படியில் எந்த பொது பாலினோமியலையும் கருதலாம் எனவே இப்போது நாம் அமைத்துள்ள அல்லது இந்த பாலினோமியலின் n வது ஆர்டர் டெரிவேட்டிவ் வரை x0 புள்ளியில் இருக்க விரும்புகிறோம் அதே புள்ளியில் செயல்பாட்டின் அந்தந்த டெரிவேட்டிவ்க்கு சமமாக இருக்க வேண்டும் என்ற நிலைமைகளை அடிப்படையாகக் கொண்டு நாம் இந்த ci ன் குணகங்களை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இந்த நிபந்தனையை முதலில் கொண்ட நமக்கு இங்கே இந்த பாலினோமியலின் முதல் வழித்தோன்றல் சமமாக உள்ளது என்று நமக்கு தெரியும் எனவே நாம் ஒருமுறை இதை மாறிலியாக கொண்டால் நமக்கு இது 0 க்கு சமமாக இருக்கும் பின்னர் இங்கே x இருக்கும் இந்த இரண்டாவது உறுப்பை எடுத்து கொண்டால் அங்கு நமக்கு இதிலிருந்து c1 கிடைக்கும் இதேபோல் இங்கிருந்து நமக்கு 2c2x x0 கிடைக்கும் பின்னர் நமக்கு இங்கே 3c3 கிடைக்கும் மற்றும் பல பின்னர் நாம் இரண்டாவது டெரிவேட்டிவை தாண்டி மேலும் நகர்ந்து சென்றால் இந்த முதல் டெரிவேட்டிவ் வழியாக நாம் மீண்டும் இதை டிஃபரன்ஸ்யேட் பண்ண உங்களுக்கு 2 c2 கிடைக்கும் இங்கே 3⋅2c3 கிடைக்கும் மற்றும் பல பின்னர் நாம் மேலும் இந்த செயல்முறையை திரும்ப திரும்ப செய்தால் n வது வரிசை டெரிவேட்டிவை பெற முடியும் இந்த n வது வரிசை டெரிவேட்டிவில் ஏனெனில் இந்த n வது வரிசை பாலினோமியலில் நமக்கு ஒரு மாறிலி உறுப்பு எதுவென்று பார்த்தால் n மேலும் cn ன் குணகம் எக்ஸ்பிரஷனின் இங்கே வரும் மேலும் x உறுப்பு இங்கே இருக்காது ஏனென்றால் பாலினோமியல் டிகிரி இருந்தது பின்னர் நாம் n முறை டிஃபரன்ஸ்யேட் படுத்திக் காட்டினோம் எனவே நாம் இவற்றைக் கொண்டு முதல் நிபந்தனைப்படி நாம் பிரதியீடு செய்தோமானால் நம்நிலைமைகள் x0 ல் பாலினோமியல் மதிப்பு x0 ல் செயல்பாட்டின் மதிப்புக்கு சமமாக இருக்க வேண்டும் மேலும் n வரிசை வரை டெரிவேட்டிவ் எனவே செயல்பாட்டு மதிப்பிலிருந்து நமக்கு இங்கே கிடைக்கும் Pn மற்றும் சமம் இந்த அனைத்து உறுப்புகளுக்கும் மறைந்துவிடும் நமக்கு c1 மட்டுமே கிடைக்கும் எனவே Pn மன்னிக்கவும் பாலினோமியலில் இருந்து நாம் xக்கு பதிலாக x0 பிரதியீடு செய்தோமானால் நமக்கு c0 என்பது Pn ஆக கிடைக்கும் மற்றும் Pn என்பது ஒரு fn எனவே நாம் c0 ஐ f என்று இங்கே பெறுகிறோம் இரண்டாவது நாம் இந்த முதல் டெரிவேட்டிவ்க்கு பதிலாக பிரதியீடும் போது உங்களுக்கு c1 கிடைக்கும் செயல்பாட்டின் முதல் டெரிவேட்டிவ் c2 என இந்த நிலையில் இருந்து மீண்டும் நமக்கு x0 ல் இரண்டாவது டெரிவேட்டிவ் டிவைடட் பை இந்த காரணி கிடைக்கும் மன்னிக்கவும் இந்த காரணி 2 இங்கே மற்றும் பின்னர் cnfnx0n எனவே இந்த குணகங்கள் இவற்றைக் கொண்டு இப்போது நம்மிடம் என்ன இருக்கிறது நம்மிடம் பாலினோமியல் இருக்கிறது இந்த பாலினோமியல் இந்த Pn என்பது f என்று கூறுகிறது இது அங்கு c0 மேலும் இந்த குணகங்கள் அனைத்தும் இங்கே பிரதியீடு செய்யப்படுகின்றன எனவே இதைத்தான் டெய்லரின் பாலினோமியல் வரிசை n என்று அழைக்கிறோம் இப்போது நீங்கள் இங்கே உதாரணம் மூலம் சென்று எக்ஸ்பொனன்சியல் செயல்பாட்டின் டெய்லர் பாலினோமியலை அமைத்தோமானால் உதாரணமாக x0 ஐ சுற்றி ex எனவே P0 டிகிரி 0 பாலினோமியலின் முதல் உறுப்பு மட்டுமே அங்கு இருக்கும் மற்றும் e0 எனவே e0 வெறும் 1 ஆக இருக்கும் எனவே டிகிரி 0 பாலினோமியல் வெறுமனே 1 ஆக இருக்கும் நாம் இதனை பிளாட் செய்தோமானால் எனவே இங்கே இந்த பச்சை பிளாட் தான் எக்ஸ்பொனன்சியல் செயல்பாட்டு மற்றும் இந்த டிகிரி 0 கொண்ட பாலினோமியல் ஒரு நிலையான வரி ஆகிறது எனவே நேர்கோடு இந்த 0 1 புள்ளி வழியாக செல்கிறது நாம் பாலினோமியல் டிகிரியை கணக்கிட நமக்கு இந்த f என்பது 1 என கிடைக்கும் பின்னர் இங்கே டெரிவேட்டிவ் வேண்டும் ex டெரிவேட்டிவ் ex இருக்கும் பின்னர் x0 இல் இது மீண்டும் 1 எனவே 1x இங்கே திட்டமிடப்பட்டுள்ளது என்பதால் நமக்கு டிகிரி 1 கொண்ட பாலினோமியல் கிடைக்கிறது எனவே அது மீண்டும் சாய்வு 1 கொண்ட நேர்கோடு இப்போது நாம் இந்த செயல்முறையை தொடர்ந்தால் நாம் P2 பின்னர் P3ஐ மதிப்பிட முடியும் எனவே P3 ஐ மீண்டும் நாம் இந்த வளைவுடன் இங்கே பிளாட் செய்த பின்னர் மேலும் முன்னேறிச் சென்றால் நமக்கு P5 கிடைக்கும் எனவே எடுத்துக்காட்டாக நாம் இங்கே P5ஐ பிளாட் செய்தால் பின்னர் இந்த P5 நீங்கள் அதை பார்த்தால் அது மிகவும் பரந்த அளவிலான அல்லது இந்த புள்ளி 0 வை சுற்றி ஒரு பரந்த இடைவெளியில் எக்ஸ்பொனன்சியல் செயல்பாட்டிற்கு மிகவும் நெருக்கமாக உள்ளது இங்கே இந்த விரிவாக்கம் புள்ளி இருந்தது நாம் டிகிரி 6 அல்லது 7 கொண்ட பாலினோமியலுக்கு மேலும் நகர்ந்தால் நாம் எக்ஸ்பொனன்சியல் செயல்பாட்டிற்கு நெருக்கமாக நகர்வோம் அது டெய்லரின் பாலினோமியலின் யோசனை எனவே பாலினோமியலின் அளவை அதிகரிப்பதன் மூலம் நாம் விரும்பும் அளவுக்கு நமது செயல்பாட்டை தோராயமாகக் கொள்ளலாம் மேலும் இது குறித்து மேலும் விவாதிப்போம் எனவே டெய்லரின் பாலினோமியல் மற்றும் செயல்பாட்டின் உறவு என்ன அதாவது டெய்லரை பிரதிநிதித்துவப்படுத்தும் இந்த டெய்லரின் பாலினோமியல் சில தோராயத்திற்கு செயல்படுகிறது எனவே இப்போது நாம் இந்த Rn ஐ குறிக்க வேண்டும் கொடுக்கப்பட்ட செயல்பாட்டின் மதிப்புகளுக்கும் கட்டமைக்கப்பட்ட பாலினோமியல் Pn க்கும் இடையிலான வித்தியாசமாக கொள்ளப்படுகிறது எனவே இந்த வழக்கில் இந்த Rn தான் மீதி என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இது செயல்பாட்டின் உண்மையான மதிப்புக்கும் புள்ளி x இல் உள்ள பாலினோமியல் மதிப்புக்கும் இடையிலான வேறுபாடு எனவே இப்போது கேள்வி இந்த Rn ஐ எப்படி மதிப்பீடு செய்வது மற்றும் மதிப்பீட்டிற்கு மேலும் செல்ல நாம் முதலில் x0 ல் Rn ஐ கவனிக்கிறோம் ஏனெனில் fx0 Pn மற்றும் x0 ல் இந்த பாலினோமியல் அமைப்பதன் மூலம் x0 ல் செயல்பாட்டின் மதிப்புக்கு சமமாக இருக்கும் எனவே இந்த 0 மற்றும் அதே விஷயத்தின் முதல் டெரிவேட்டிவ் எனவே x0 ல் f ன் முதல் டெரிவேட்டிவ் x0 ல் பாலினோமியலின் முதல் டெரிவேட்டிவ் மதிப்புக்கு சமமாக இருக்கும் என்பது தான் இந்த பாலினோமியலின் அமைப்பு ஆகிறது எனவே இந்த n வது டெரிவேட்டிவ்கள் அனைத்தும் சமம் எனவே இந்த வழக்கில் இந்த Rn புள்ளி x ல் அல்லது புள்ளி x0 ல் முதல் டெரிவேட்டிவ் புள்ளி x0 யில் n வது டெரிவேட்டிவ் அனைத்தும் 0 க்கு சமம் எனவே இந்த நிலைமைகள் Rnல் உள்ளன இப்போது நாம் இங்கே மற்றொரு செயல்பாட்டை க் கருதுகிறோம் இது gxx x0n1∀x∈I எனவே இந்த செயல்பாடுக்கு உள்ள தன்மையை நாம் கவனித்தோமானால் gx00 என்று உள்ளது உண்மையில் முதல் டெரிவேட்டிவ் ஏனெனில் n பிளஸ் 1 மற்றும் x மைனஸ் 0 பவர் n புள்ளி x0 யில் 0 ஆக மாறும் மற்றும் பல எனவே நாம் புள்ளி x0 ல் இந்த டிஃபரன்ஸ்யேஷனின் n வது வரிசை மற்றும் இந்த அனைத்து டெரிவேட்டிவ்களும் 0 ஆக இருக்கும் எனவே இப்போது நமக்கு என்ன நிலை உள்ளதெனில் gx00k01ngn1x0n1 எனவே நமக்கு இரண்டு செயல்பாடுகள் உள்ளன ஒன்று Rnமற்றும் மற்றொன்று g இங்கே அவை ஒருமித்த பண்புகளைக் கொண்டுள்ளன இந்த n வது வரிசை டெரிவேட்டிவ்கள் அனைத்தும் இல்லாமல் போய்விடும் எனவே இந்த வழக்கில் அது இடைவெளியில் x புள்ளி எடுத்து ஒருவேளை அது x என்பது x0 ஐ விட பெரியது என்று ஆகிறது என்றால் நாம் x என்பது x0 ஐ விட குறைவானது என்றும் கருதலாம் இப்போது நாம் இந்த இரண்டு செயல்பாடுகள் Rn மற்றும் g க்கு இந்த இடைவெளி x0 லிருந்து x வரை காச்சி சராசரி மதிப்பு தேற்றம் பயன்படுத்துகிறோம் இப்போது நீங்கள் இந்த செயல்பாடுக்கு காச்சி சராசரி மதிப்பு தேற்றம் என்ன என்று நினைவில் கொள்ளலாம் Rnx Rnx0gx gRn1g1 இப்போது நாம் கவனித்தால் Rnx00 மற்றும் gx00 எனவே நமக்கு இந்த முடிவு உள்ளது ⟹RnxgxRn1g1x01x நாம் இந்த செயல்முறையை தொடரலாம் எனவே நாம் மீண்டும் பயன்படுத்தினால் காச்சி சராசரி மதிப்பு தேற்றம் Rn மற்றும் g இடைவெளி x01 யில் எனவே நாம் என்ன பெறுவோம் என்றால் இந்த முதல் டெரிவேட்டிவ்களும் 0 என்பதால் வெறுமனே நமக்கு விளைவாக RnxgxRn2g2 என்று கிடைக்கும் இப்போது நாம் கருத்தில் கொண்ட இந்த இடைவெளி x0 லிருந்து 1 க்கு இடையில் உள்ள சில புள்ளி இப்போது நமக்கு இந்த காச்சி யின் சராசரி மதிப்பு தேற்றத்தை பயன்படுத்தி மேலும் நாம் இந்த செயல்முறையை அடுத்த டெரிவேட்டிவ்களிலும் தொடர முடியும் அதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் நாம் n1th வது டெரிவேட்டிவ் வரை செல்ல முடியும் ஏனெனில் n வது டெரிவேட்டிவ் வரை Rn மற்றும் g இரண்டும் 0 எனவே நமக்கு இந்த உறுப்பில் முடிவடையும் பின்னர் இங்கே n1 என்பது x0 மற்றும் n இடையே உள்ளது மற்றும் அங்கே x வரை ஒரு தொடர்ச்சி இருந்தது எனவே நாம் இதிலிருந்து என்ன பெறுகிறோம்

எனவே இந்த காரணி மற்றும் பிளஸ் 1 உறுப்பு இங்கே வந்தது பின்னர் நமக்கு இந்த g இந்த செயல்பாடு x x0n1 மற்றும் இங்கே என்பது n1அறிமுகப்படுத்தப்படும் இப்போது நாம் இந்த x0 மற்றும் புள்ளி x இடையே எங்காவது ξ பதிலாக உள்ளது எனவே இங்கே x0 மற்றும் புள்ளி x இடையே ξ எழுதப்பட்டது எனவே இப்போது நாம் இந்த Rnஐ கவனிக்க செயல்கூறு f மற்றும் Pnக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்று நாம் வரையறுத்துள்ளோம் எனவே நீங்கள் இந்த n1 ஐஎடுத்துக்கொண்டால் மற்றும் இந்த f செயல்பாட்டின் n1 வது டெரிவேட்டிவ் மீதி உறுப்பு மைனஸ் இந்த p ன் n1 வது டெரிவேட்டிவ் என்பது x ன் n1 வது டெரிவேட்டிவ்க்கு சமமாக இருக்கும் ஏனெனில் n ன் n1 வது டெரிவேட்டிவ் மற்றும் Pn என்பது n டிகிரியில் பாலினோமியல் எனவே நாம் n1 வது டெரிவேட்டிவை எடுத்துக் கொண்டால் இந்த உறுப்பு 0 ஆக மாறும் மற்றும் இந்த Rnn1xfn1x கிடைக்கும் இப்போது நாம் நம் சூத்திரத்தில் இங்கே Rnn1 என்று மாற்ற முடியும் எனவே நாம் இப்போது இந்த Rnn1 மதிப்புக்கு பதிலாக fn1 என்று கொள்கிறோம் சரி இப்போது நமக்கு இங்கே பாலினோமியல் கிடைத்தது இது மீதமுள்ள உறுப்பு Rn இது எஞ்சியலாக்ரேஞ்ச் ன் மீதி வடிவமாகும் இந்த உறுப்பை நாம் இந்த மீதமுள்ள வடிவத்தில் இந்த வடிவத்தை மீண்டும் எழுதலாம் எனவே நாம் இப்போது இந்த ξ க்கு பதிலாக இந்த x0θx x0 0θ1ஐ மாற்றி கொள்வோம் எனவே இங்கே θ 0 க்கு நெருக்கமாக இருந்தால் இங்கே இந்த வாதம் x0 க்கு நகர்கிறது இந்த வாதம் ஒரு இடத்திற்கு செல்லும்போது இங்கே வெறுமனே x செல்கிறது எனவே இந்த f இந்த வாதம் x0 மற்றும் x க்கு இடையே உள்ளது எனவே அது மற்ற வடிவம் என்ன அதே ஒத்த பொருள் உள்ளது எனவே இந்த வடிவத்தில் மீதமுள்ள இந்த லாக்ரேஞ்ச் வடிவத்தையும் நாம் எழுதலாம் டெய்லரின் தேற்றம் அல்லது டெய்லரின் சூத்திரத்தை இப்போது நீங்கள் சுருக்கமாகச் சொன்னால் f fx0x x0 இந்த வடிவத்தில் விரிவாக்கப்படக்கூடிய இந்த n வரிசை உறுப்பு வரை செயல்பாடு f எங்களிடம் உள்ளது மற்றும் பிளஸ் இந்த மீதி உறுப்பு Rnx நாம் இப்போது கொண்டு வந்த இந்த வடிவம் ரிமெயிண்டரின் லாக்ரேஞ்ச் வடிவம் என்று அழைக்கப்படுகிறது எனவே சிறப்பு வழக்கில் நாம் n0 எடுக்கும் போது அதாவது இந்த ஒரு வரிசை வரை நாம் இந்த மீதி உறுப்பை எழுத வேண்டும் எனவே நமக்கு இந்த f1 பின்னர் நாம் இந்த x மைனஸ் ஏதேனும் ஒரு வழி அல்லது x0 நாம் எதைக் கருதினாலும் கிடைக்கும் எனவே இந்த x இந்த ξ இந்த a மற்றும் xக்கு இடையே உள்ளது இந்த வழக்கில் நாம் டெய்லர் தேற்றத்திற்கு இந்த வடிவம் கிடைக்கும் இதற்கு லாக்ரேஞ்ச் சராசரி மதிப்பு தேற்றம் வடிவம் இருந்தது எனவே இந்த வழக்கில் n0ஐ வைப்பதன் மூலம் இது நாம் பார்த்த சராசரி மதிப்பு தேற்றத்தின் ஒரு சிறப்பு வழக்கு சில குறிப்புகளை பார்ப்போம் எனவே நாம் x00 புள்ளியில் விரிவாக்கத்தை அமைத்தால் இந்த டெய்லர் சூத்திரம் n→∞ஐ நெருங்கும் போது மீதி Rn→0 என்றால் மாக்லரின் மற்றும் டெய்லர் சூத்திரம் என்று அழைக்கப்படுகிறது எனவே இது இங்கே ஒரு முக்கியமான கருத்து இந்த n→∞ நெருங்கும் போது Rn→0 என்றால் பின்னர் நாம் தொடரின் வடிவத்தில் டெய்லரின் சூத்திரம் இருக்கிறது எனக் கூறலாம் எனவே f மற்றும் நீங்கள் எல்லையற்ற உறுப்பிற்கு தொடரலாம் மற்றும் இது டெய்லர் தொடர் என்று அழைக்கப்படுகிறது எனவே x0 க்கு நாம் x00 இதைச் சொன்னால் இது மாக்லாரின்ஸ் தொடர் என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த கடைசி கருத்தை நாம் மீண்டும் பார்த்தோம் எனவே டெய்லர் அல்லது மாக்லரின் தொடரின் ஒருங்கிணைப்புக்கு n→∞ நெருங்கும் போது Rn→0 என்பது அவசியம் மற்றும் போதுமானது ஏனெனில் அவை மென்மையான செயல்பாடு தொடர்களுக்கு எடுத்துக்காட்டுகள் எனவே மென்மையான பொருள் என்று நாம் என்ன கொண்டுள்ளோம் ஆனால் டெய்லர் தொடர் விரிவாக்கம் புள்ளி விட எல்லா இடங்களிலும் வேறுபடுகிறது ஏனெனில் ஒரு விரிவாக்கம் ஒரு புள்ளி தொடர் கட்டுமான படி செயல்பாட்டில் அதே மதிப்பு வேண்டும் இந்த மென்மையான செயல்பாடுகளின் உதாரணத்தில் அதன் டெய்லர் தொடர் வேறு சில செயல்பாடுகளுக்கு குவிகிறது எடுத்துக்காட்டாக நீங்கள் இந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் fxe 1x2x≠0 0x0 எனவே 0 க்கு சமமாக இல்லை மற்றும் x 0 க்கு சமமாக உள்ளது எனவே இந்த வழக்கில் ஒருவர் எளிதாக fn என காட்ட முடியும் எனவே நாம் இங்கே இந்த செயல்பாடு டெரிவேட்டிவ் e 1x2 ஐ எடுத்து கொள்கிறோம் என்றால் இந்த கணக்கீடுகளை நான் செய்யவில்லை ஆனால் இந்த செயல்பாட்டின் எந்த வரிசையின் அனைத்து பெறுதல்களையும் எளிதாக 0 ல் கணக்கிட முடியும் மற்றும் நாம் டெய்லர் தொடர் அல்லது மற்ற மாக்லரின் தொடரை x0 சுற்றி எழுதினால் அனைத்து டெரிவேட்டிவ்களும் 0 என்று நாம் பெறுவோம் எனவே நீங்கள் பெறுவீர்கள் 00⋅x0⋅x2⋯0⋅xn பின்னர் நாம் இங்கே என்ன பார்க்கிறோம் எந்த ஒரு x லும் மாக்லாரின் தொடர் 0 வை கொடுக்கிறது அதாவது தொடர் எந்த ஒரு x உம் 0 ல் ஒருங்கிணைக்கிறது ஆனால் அது செயல்பாட்டின் செயல்பாட்டிற்கு x≠0 e 1x2 ல் மாறாது எனவே இந்த மாக்லௌரின் அல்லது டெய்லர் தொடர்கள் செயல்பாட்டிற்கு குவிவதை நாம் பார்க்க முடியும் என்பதற்கு மிகவும் எளிய உதாரணம் இப்போது மாக்லாரின் தொடர் ex இன் இந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் இப்போது மீண்டும் இல்லை எனவே இந்த செயல்பாட்டிற்கு நாம் எந்த டெரிவேட்டிவ்களை எடுத்துக் கொள்கிறோம் அதிவேக அது எக்ஸ்பொனன்சியல் x மற்றும் 0 இல் நமக்கு மதிப்பு 1 வேண்டும் எனவே அனைத்து மதிப்புகளுக்கும் இந்த செயல்பாட்டின் அனைத்து டெரிவேட்டிவ்களும் எக்ஸ்பொனன்சியல் செயல்பாடு 1 ஆகும் எனவே இந்த மாக்லாரின்ஸ் தொடர் தேற்றத்தை நாம் எளிதாக எழுதலாம் ex1xx22 Rnx அனைத்து டெரிவேட்டிவ்களும் 1 மற்றும் xnn Rn எனவே Rn என்பது எஞ்சிய உறுப்பிகிற்கான எஞ்சிய உறுப்பு தான் என்று நாம் இப்போது தான் பார்த்தோம் Rnxx x0n1n1 fn1x0θx x0 எனவே இங்கே நாம் இந்த x00க்கு பதிலாக சென்றால் பின்னர் நமக்கு இந்த மீதி கிடைக்கும் Rnxxn1n1 eθx0θ1 எனவே இப்போது n→∞ ஆகும் போது நீங்கள் இந்த Rn க்கு என்ன நடக்கிறது என்று பார்ப்பீர்கள் இது Rnx→0 என இருந்தால் n→∞ பின்னர் நாம் x ன் எக்ஸ்பொனன்சியல் செயல்பாட்டை மாக்லவுரின் தொடராக எழுதலாம் எனவே இங்கே மீண்டும் நாம் இந்த மாக்லவுரின் தேற்றம் என்று கவனிக்கிறோம் எனவே இந்த உறுப்பு n→∞ நெருங்கும் போது 0 என சென்றால் இந்த வழக்கில் நாம் இந்த எக்ஸ்பொனன்சியல் செயல்பாட்டை ஒரு தொடராக எழுதலாம் எனவே நாம் இந்த Rn ஐ நீக்க முடியும் பின்னர் நாம் ஒரு தொடராக மேலும் விதிமுறைகளை தொடரலாம் எனவே நாம் சரிபார்ப்போம் எனவே இது Rn எஞ்சிய உறுப்பு Rnxxn1n1 eθx0θ1 இந்த மீதி உறுப்பின் முழுமையான மதிப்பை நீங்கள் எடுத்துக் கொண்டால் xn1n1 eθx இந்த eθx என்பதை நாம் கவனிக்கிறோம் கொடுக்கப்பட்ட x க்கு இது ஒரு வரையறுக்கப்பட்ட அளவு இருக்கும் எனவே இது தொந்தரவு செய்யாது ஏனென்றால் இங்கே எந்த n உறுப்பும் இல்லை எனவே நாம் இப்போது இந்த உறுப்பு n→∞ என்றால் என்ன நடக்கும் என்று கவனம் செலுத்த முடியும் நாம் கவனிக்க வேண்டும் n→∞ போது x என்ன செய்கிறது எனவே இது ∞ ஆகிறது உதாரணமாக இந்த x எடுத்துக்காட்டாக பெரிய எண் 1 ஐ விட அதிகமாக இருக்கும் போதெல்லாம் இந்த உறுப்பும் ∞க்கு போகிறது எனவே ∞க்கு செல்லும்போது இந்த வார்த்தைக்கு என்ன நடக்கும் என்று நாம் வெறுமனே சொல்ல முடியாது எனவே நாம் கவனமாக இந்த வரம்பை சரிபார்க்க வேண்டும் n ∞க்கு செல்லும் போது இந்த உறுப்பிற்கு என்ன நடக்கும் எனவே நாம் x ற்கு ஒரு நிலையான மதிப்பு x எதுவானாலும் நாம் எப்போதும் மிகவும் பெரிய எண் இருக்க முடியும் என கருதுகிறோம் ஆனால் நாம் n ஐ விட பெரிய x போன்ற ஒரு இயல் எண் nஐ காணலாம் எனவே நாம் இங்கே எந்த x எடுத்து பின்னர் இந்த N பெரிய Nஐ நாம் x விட அதிகமாக எடுத்தால் இந்த சூத்திரம் அங்கு தோன்றும் n இது சிறிய n உறுப்பை இன்னும் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே இது இந்த எண்ணை விட பெரியது இப்போது நாம் இந்த உறுப்பை கருத்தில் கொள்கிறோம் xn1n1 xn11⋅2⋅⋯⋅n1 எனவே நாம் பெருக்கல் வடிவில் எழுத முடியும் எனவே காரணி x டிவைடட் பை 1 மீண்டும் டிவைடட் பை 2 எனவே இந்த N 1 உறுப்பிற்குப் பிறகு தோன்றிய இந்த உறுப்பை இப்போது இங்கே பார்க்கலாம் எனவே xN இங்கே இந்த xN1 மற்றும் எனவே இந்த உறுப்பு இங்கே xN எனவே இந்த எக்ஸ்பிரஷனால் நாம் என்ன பார்க்கிறோம் xN1 மற்றும் இப்போது நாம் இதை ஒரு எண் q என்று கருதினால் எனவே நாம் இங்கே ஒரு q மற்றும் உண்மையில் இந்த டிவைடட் பை N1 எனவே இது q விட குறைவாக உள்ளது மற்றும் இங்கே அனைத்து பிற சொற்கள் q விட குறைவாக உள்ளது எனவே மீண்டும் நீங்கள் இந்த nN என்று கவனிக்க வேண்டும் எனவே இந்த N1 உறுப்பிற்கு நாம் சென்றுள்ளோம் எனவே இந்த N இந்த நடுவில் எங்காவது இருக்கும் இப்போது இந்த qல் நாம் கவனிக்க என்ன ஏனெனில் xN1 எனவே இப்போது நாம் காண்பது சமத்துவமின்மையால் இந்த சமத்துவத்தை மாற்றமுடியும் எனவே இங்கே நாம் q மூலம் மாற்றீடு ஏனெனில் சமமாக குறைவாக மற்றும் இந்த ஒரு q1 மாற்றீட q இந்த அனைத்து உறுப்புகள் qஐ விட குறைவாக உள்ளது எனவே இப்போது இங்கே எத்தனை q க்கள் உள்ளன எனவே N 1 விதிமுறைகள் ஏற்கனவே உள்ளன பின்னர் மொத்த உறுப்பு உறுப்புகள் n1 ஆக இருந்தன எனவே நாம் இப்போது எழுத முடியும் என்றால் மொத்த உறுப்புகள் n1மற்றும் ஏற்கனவே இந்த விதிமுறைகள் n 1 எனவே n1 எனவே இங்கே இந்த எண் n N2 மற்றும் xN 1N 1 இப்போது நாம் இந்த வழக்கில் இங்கே ஒரு வரம்பு எடுக்க முடியும் மற்றும் n→∞ போது q1 மற்றும் எனவே இந்த n→∞ இந்த n இங்கே அது முடிவிலி மற்றும் q1 செல்கிறது பின்னர் இது 0 செல்கிறது மற்றும் இங்கே சில நிலையான எண் தோன்றுகிறது எனவே இந்த எல்லாம் 0 செல்கிறது எனவே இந்த எஞ்சிய உறுப்பின் இந்த முழுமையான மதிப்பு 0 க்கு செல்கிறது எனவே நாம் பார்த்த விஷயம் என்னவென்றால் எஞ்சிய உறுப்பின் ஒரு பகுதியாக இருந்த இந்த மீதி உறுப்பு n→∞ போது 0 என்ற உறுப்பை விட குறைவாக உள்ளது மேலும் Rn 0 என முடிக்கிறோம் எனவே இந்த விரிவுரைகள் மற்றும் முடிவுக்கு தயார் செய்ய பயன்படுத்தப்படும் குறிப்புகள் இவை எனவே இன்று நாம் கற்றுக்கொண்டது டெய்லரின் சூத்திரம் மற்றும் வேறுபட்ட கால்குலஸில் மிக முக்கியமான தலைப்பு எனவே போதுமான மென்மையான ஒரு செயல்பாட்டை நாம் f f என எழுதலாம் எனவே பிளஸ் இந்த Rnடேர்ம் இது ரிமெயிண்டெர் டேர்ம் என்று அழைக்கப்படுகிறது இது மீதமுள்ள டெர்மின் ஒரு வடிவம் fn1n1 x x0n1 நாம் இதை டெய்லரின் பலபெயர்ச் சொல் என்று அழைக்கிறோம் இதன் முழு முடிவும் டெய்லரின் சூத்திரம் என்று அழைக்கப்படுகிறது பின்னர் நாம் Rn→0 போது கவனித்தோம் பின்னர் நாம் டெய்லர் தொடர் என்று அழைக்கப்படும் ஒரு தொடர் அடிப்படையில் இந்த டெய்லர் சூத்திரம் எழுத முடியும் என்று பார்த்தோம் எனவே அவ்வளவுதான் உங்கள் கவனத்திற்கு நன்றி